ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் II பகுதி 3 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 4 விரிவுரை 33 ல் இருக்கிறோம் இதில் வெவ்வேறு பிளேன் மீது எவ்வாறு புள்ளிகளை காட்சிப்படுத்துவது மற்றும் கோடுகளை காட்சிப்படுத்துவது என்று பார்த்து வருகிறோம் இனி இதனை ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு பார்க்கலாம் PQ என்ற பெயரில் 80 mm நீளம் கொண்ட கோட்டினை ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும் P என்ற புள்ளி 10 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேற்புறமும் 10 mm வெர்டிகள் பிளேனிற்கு முன் பக்கத்திலும் அமைந்துள்ளது மேலும் இந்தக் கோடு வெர்டிகள் பிளேனிற்கு இணையாகவும் ஹரிசாண்டல் பிளேனிற்கு 30 டிகிரி சாய்வாகவும் அமைந்துள்ளது இன்ஜினியரிங் டிராயிங் பொருத்தவரை முதலில் எந்த ஒரு வரைபடத்தையும் உத்தேசமாக காட்சிப்படுத்தி பார்த்துவிட்டு பின்பு அதனை கொண்டு வரைய துவங்க வேண்டும் இங்கு இவை வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் என்று எடுத்துக்கொள்ளலாம் பின்புறமாகவும் நீண்டு செல்லும் இதனை ஹரிசாண்டல் பிளேன் என்று கொள்ளலாம் PQ கோடு 80 mm நீளமுடையது மற்றும் P என்ற புள்ளி 10 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேல்புறம் அமைந்துள்ளது எனவே இங்கு அமைந்துள்ள பகுதிகளில் ஹரிசாண்டல் பிளேன் மேல்புறத்தில் எங்காவது 10 mm தொலைவில் நமது புள்ளி அமைந்திருக்க வேண்டும் மேலும் இந்தப் புள்ளி வெர்டிகள் பிளேன் முன்புறம் அமைந்துள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது எனவே P என்ற புள்ளி இங்கு உள்ளவாறு 10 mm வெர்டிகள் பிளேனிற்கு முன்புறத்தில் எங்காவது அமைந்திருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களைக் கொண்டு நமது புள்ளி நிச்சயமாக இந்த சதுரவடிவ அமைப்பிற்குள் அமைய வேண்டும் அதாவது P என்ற புள்ளி நிச்சயமாக இங்கு அமைந்திருக்க வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களைக் கொண்டு Q என்ற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது என்பது தெரியவில்லை ஆனால் இது ஒரு 80 mm நீளமுடைய கோடு என்பதால் இது இங்குள்ள திசைகளில் எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விவரங்களில் கோடு வெர்டிகள் பிளேனிற்கு இணையான திசையில் அமைய வேண்டும் என்று உள்ளது எனவே வெர்டிகள் பிளேனிற்கு இணையாக அமையும் எந்த ஒரு கோடும் இவ்வாறான திசையில்தான் அமைய வேண்டும் இதுவே நமக்கு உள்ள முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை ஹரிசாண்டல் பிளேனிற்கு 30 டிகிரி சாய்வாக அமைய வேண்டும் எனவே நாம் வரையும் 80 mm நீளம் கொண்ட கோடு ஹரிசாண்டல் பிளேனில் எங்காவது ஊடுருவிச் செல்ல வேண்டும் அதேபோல XY அச்சிற்கு இணையாக ஒரு கோடு வரைந்தால் இதனுடனும் நம்முடைய கோடு 30 டிகிரி சாய்வில் அமைய வேண்டும் இந்தச் கோணத்தை நாம் தீட்டா என்று அழைக்கிறோம் மற்றொரு புள்ளியான Q இங்கு எங்காவது அமையவேண்டும் இந்த PQ கோட்டினை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யும்பொழுது இதன் உண்மையான நீளம் நமக்கு தெரியவரும் முப்பரிமாணத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய கோடு இவ்வாறாகவே தென்படும் மேலும் இதனை ப்ரோஜெக்ட் செய்து இதன் காட்சிகளில் நாம் ஆர்வமாக இருக்கிறோம் இங்குள்ள P என்ற புள்ளி வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் பொழுது P' என்றும் Q என்ற புள்ளியும் அவ்வாறு q' என்றாகிவிடும் இதனை செய்த பின்னர் அடிப்புறம் உள்ள ஹரிசாண்டல் பிளேன் மீது இதனை ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி திருப்பி அமைக்கவேண்டும் இதில் p மற்றும் q புள்ளிகள் இங்கு எங்காவது அமைந்திருக்கும் நீங்கள் இங்குபார்ப்பதுபோல இனி இவற்றை 90 டிகிரி திருப்பி PQ மற்றும் p'q' இவைகளை இணைக்கலாம் இவ்வாறுதான் ஒரு பிளேன் மீது கோடு ஒன்றை ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் நாம் இவற்றை வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் இவற்றின் மீது மட்டுமே காட்சிப்படுத்துவதால் X Y அச்சுPQ கோடு இவ்வாறாக p'q' என்று காட்சியளிக்கும் டாப் வியூவில் ஹரிசாண்டல் பிளேன் மீது பார்க்கும் பொழுது இவை p மற்றும் q புள்ளிகளாக இவ்வாறு காட்சியளிக்கும் இவ்வாறு தான் நமது வரைபடமும் அமைந்திருக்க வேண்டும் இனி இதற்கான தீர்வினை பார்க்கலாம் மன்னிக்கவும் இங்கு pq என்று குறிக்கப்பட்டுள்ளவை p'q' என்றும் இவற்றுக்கு இடையே உள்ள கோண அளவு தீட்டா என்றும் இருக்க வேண்டும் இந்த கோட்டின் ப்ரொஜெக்ஷனை புரிந்து கொண்ட பின் இதனை வரையத் துவங்கலாம் முதலாவதாக XY கோடு ஒன்றை வரைந்து கொள்ள வேண்டும் இவை X மற்றும் Y அச்சுமுதலில் நமது p மற்றும் q புள்ளிகளை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்த பின் கிடைக்கும் ப்ரொஜெக்ஷன் p' புள்ளி 10 mm வெர்டிகள் பிளேன் மேல்புறம் அமைந்திருக்கும் எனவே நீங்கள் பார்க்கும் இங்கு எங்காவது புள்ளியை அமைத்துக்கொள்ள வேண்டும் இது போன்றே q புள்ளியை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் மேலும் அவ்வாறு செய்யும்போது நமது கோடு ஹரிசாண்டல் பிளேனிற்கு 30 டிகிரி கோணத்தில் அமைய வேண்டும் ஒரு ஹரிசாண்டல் கோடு வரைவதற்கு முன்பாக 30 டிகிரி கோணத்தை முதலில் குறித்துக்கொள்ள வேண்டும் 30 டிகிரி கோண அளவு ஹரிசாண்டல் பிளேனில் குறித்த பின் இந்தப் புள்ளியிலிருந்து ஒரு கோடு வரைய வேண்டும் பின்னர் அதில் 80 mm தொலைவினை குறித்தால் இதுவே முடிவு புள்ளி ஆகும் வெர்டிகள் பிளேன் மீது அமைந்துள்ள புள்ளிகளால் ஆன p' மற்றும் q' இவற்றை 30 டிகிரி கோணத்தில் இணைத்துக்கொள்ளலாம் இதனை செய்த பின்பு p புள்ளியை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி திருப்பி அமைக்கவேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்காக p என்ற புள்ளியை வெர்டிகள் பிளேன் முன்புறம் 10 mm அமைந்துள்ளதால் அதே தொலைவில் ஹரிசாண்டல் பிளேனில் கீழ்ப்புறமாக அமைக்கவேண்டும் எனவே இங்கு உள்ளவாறு X அச்சு திசையில் 10 mm நீளத்தில் அமைத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இந்த மேலுள்ள P புள்ளியை கீழ்நோக்கி ப்ரோஜெக்ட் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறாகவே Q புள்ளியையும் ப்ரோஜெக்ட் செய்கிறோம் ஏனெனில் நமக்கு Q புள்ளி ஹரிசாண்டல் பிளேனில் இங்கு அமையும் என்பது தெரியாது எனவே இதன் நீளத்தை இந்தக் காட்சியில் இருந்து கிடைக்கச் செய்கிறோம் Q புள்ளியை இவ்வாறு நாம் கீழ்நோக்கி ப்ரோஜெக்ட் செய்யும்பொழுது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் நீளம் இவ்வாறாக சற்று நீளம் குறைவாகவே அமையும் இந்த நீளம் நமது காட்சியில் கிடைக்குமாறு செய்யலாம் இதுவே q என்ற புள்ளி இனி இதனை p புள்ளியுடன் இணைக்கலாம் பின்னர் அளவுகளை குறிக்கும் கோடுகள் கொண்டு இதன் அளவுகள் ஆன 10 அலகுகள் என்பதையும் இந்த கோடுகளுக்கு செங்குத்து திசையில் கோடுகளை ஏற்படுத்தி இதன் நீளம் 80 அலகுகள் என்பதையும் குறிக்கலாம் இவ்வாறுதான் ஹரிசாண்டல் பிளேன் மற்றும் வெர்டிகள் பிளேன் மீது ஒரு கோட்டினை ப்ரோஜெக்ட் செய்து அதன் காட்சிகளை உருவாக்க வேண்டும் மேலும் மேல்புறம் அமைந்துள்ள காட்சியினை ப்ரெண்ட் வியூ என்றும் கீழ்புறம் உள்ள காட்சியை டாப் வியூ என்றும் அழைப்போம் இனி நமது அடுத்த எடுத்துக்காட்டிற்கு செல்லலாம் AB என்ற நேர்கோடு 40 mm நீளமாகவும் அதன் A என்ற ஒரு முடிவு புள்ளி 10 mm ஹரிசாண்டல் பிளேனில் இருந்து தொலைவில் அமைந்துள்ளது இதனை ஒருவர் வரைபடமாக காட்சிப்படுத்தும் போது இங்கு உள்ளவைகளை வெர்டிகள் பிளேன் ஹரிசாண்டல் பிளேன் மற்றும் X Y அச்சு என்று எடுத்துக்கொள்ளலாம் இது 40 mm நீளம் கொண்ட ஒரு நேர்கோடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதன் ஒரு முனை A 10 mm தொலைவில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்தத் தொலைவு மேல்புறம் ஆகவும் இருக்கலாம் கீழ்ப்புறம் ஆகவும் இருக்கலாம் மேலும் வெர்டிகள் பிளேனில் இருந்து 15 mm தொலைவிலும் உள்ளது ஒரு யூகமாக இந்தப் புள்ளியை 10 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேல்புறம் அமைந்ததாகவும் வெர்டிகள் பிளேனிற்கு 15 mm முன்புறம் அமைந்ததாகவும் எடுத்துக்கொண்டு இதனை குறிக்கலாம் இந்தப் புள்ளியை A என்றும் முப்பரிமான அமைப்பில் குறிக்கலாம் இதனை ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுது இவ்வாறு நமக்கு காட்சி கிடைக்கும் 40 mm நீளமுடைய ஒரு கோடு வெர்டிகள் பிளேனிற்கு இணையாகவும் ஹரிசாண்டல் பிளேனிற்கு 30 டிகிரி கோணத்திலும் அமைந்துள்ளது இதற்கு நாம் ப்ரொஜெக்ஷன் காட்சிகளை வரைய வேண்டும் ஹரிசாண்டல் பிளேனிற்கு 30 டிகிரி கோணத்திலும்வெர்டிகள் பிளேனிற்கு இணையாகவும் என்று கொடுக்கப்பட்டிருப்பதால் இங்கு காண்பது போல நமது கோடு அமையும் இனி அதனை எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம் நாம் முன்பு பயிற்சி செய்ததைப் போல இப்பொழுதும் காட்சிகளை உருவாக்கினால் நமக்கு இந்த 30 டிகிரி கோணத்தில் அமைந்து a' மற்றும் b' என்ற காட்சி புள்ளிகளாக கிடைக்கும் இவைகளை இணைத்தால் கோடு கிடைக்கிறது முதலில் 30 mm நீளத்தில் ஹரிசாண்டல் திசையில் ஒரு கோடு வரைய வேண்டும் பின்னர் 40 mm நீள கோடு கொண்டு இணைக்க வேண்டும் இவைகளை செய்து முடித்த பின்னர் நாம் இப்பொழுது கீழ்ப்புறமாக ப்ரோஜெக்ட் செய்யலாம் பின்னர் 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பி 15 mm இடைவெளி கொடுத்து b' புள்ளியை நேராக கீழ்ப்புறமாக ப்ரோஜெக்ட் செய்தால் b காட்சி கிடைக்கும் ஒருவேளை AB கோடு பஸ்ட் குவாட்ரண்ட்டில் அமைந்திருந்தால் இதுவே அதற்கான தீர்வு அடுத்து ஒரு கேள்வியினை எழுப்பலாம் ஒருவேளை AB என்ற கோடு பஸ்ட் குவாட்ரண்ட்டில் அமையவில்லை மாறாக த்தர்டு குவாட்ரண்ட்டில் அல்லது செகண்ட் குவாட்ரண்ட்டில் அமைந்திருந்தால் நம்முடைய தீர்வு எவ்வாறு மாறி அமையும் என்பதை அடுத்து பார்க்கலாம் ஒருவேளை நமது கோடு த்தர்டு குவாட்ரண்ட்டில் அமைந்து இருந்தால் என்ன நிகழும் முதலில் இவற்றை வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் என்று காட்சிப் படுத்திக் கொள்ளுங்கள் இதில் நமது புள்ளி A 10 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு கீழ் புறமாகவும் 15 mm வெர்டிகள் பிளேனிற்கு முன்புறமாகவும் அமைந்துள்ளது மேலும் நமது கோடு ஹரிசாண்டல் பிளேனிற்கு 30 டிகிரி சாய்வாக அமைந்து வெர்டிகள் பிளேனிற்கு இணையாகவும் அமைந்துள்ளது இவை நமது நிபந்தனைகள் என்று இருக்க எவ்வாறு நமது கோடு 30 டிகிரி கோண அளவிலும் வெர்டிகள் பிளேனிற்கு இணையான அமைப்பிலும் அமைக்க முடியும் எனவே ஒரு கோடு வெர்டிகள் பிளேனிற்கு இணையாக சென்று ஹரிசாண்டல் பிளேனிற்கு 30 டிகிரி கோண அளவில் செல்லும் பொழுது அதில் நமக்கு B புள்ளி அமைந்திருக்கும் இனி நாம் செய்ய வேண்டியது என்ன இப்போது பார்த்தவைகளை நமது வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் இப்பொழுது நமது வெர்டிகள் பிளேனில் காட்சி அமையப்பெற்று அதில் நமது A என்ற புள்ளி இருக்கும் இவை a' என்றும் b' என்றும் வைத்துக்கொள்வோம் மறுமுறை A என்ற புள்ளி வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு 90 டிகிரி திருப்பி அமைக்கும் பொழுது கிடைக்கப்பெறும் காட்சியில் இவைகளை a மற்றும் b என்றும் வைத்துக் கொள்ளலாம் மேற்சொன்னவற்றை இனி நமது வரைபடதாளில் முயற்சி செய்யலாம் முதலில் ஹரிசாண்டல் திசையில் ஒரு கோடு ஒன்றை வரைந்து கொள்கிறோம் இவற்றில் X அச்சு Y அச்சு குறித்துக்கொண்டு a' என்ற புள்ளியை 10 mm கீழ்ப்புறத்தில் அமைத்துக் கொள்வோம் இனி இதனை பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து a' காட்சி கிடைத்துவிட்டது இனி b' புள்ளியின் நிலையை குறிக்க வேண்டும் இந்த திசையில் நமது கோடு கொண்டு நீட்டித்து 40 mm தொலைவில் நமது b' புள்ளியை அமைத்து இரு கோடுகளையும் சேர்க்க வேண்டும் இதுவே நமது ப்ரெண்ட் வியூ ஆகும் பின்னர் a' என்பதனை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி திருப்பி அமைக்கவேண்டும் பின்னர் ஆரம்பப் புள்ளியிலிருந்து 15 mm தொலைவில் இதனை வெர்டிகள் பிளேன் மீது காட்சிப்படுத்த வேண்டும் பின்னர் இந்த பிளேன் 90 டிகிரி திருப்பி அமைக்கப்படும் இனி 15 mm தொலைவில் a என்ற புள்ளியை இங்கு குறித்துக் கொள்ளலாம் b' என்பதனை நேராக மேல்புறமாக ப்ரோஜெக்ட் செய்து வரைந்து கொள்ளலாம் இந்தக் கோடுகள் இணையும் இடத்தினை குறித்துக்கொண்டு அதனை b என்று வைத்துக்கொள்வோம் இனி அளவுகளை குறிக்கும் கோடுகள் கொண்டு தூரத்தை குறித்துக் கொள்ளலாம் இதில் ஆரம்பப் புள்ளியிலிருந்து A என்ற புள்ளி 10 mm தொலைவிலும் a' புள்ளி 15 mm தொலைவிலும் அமைவதைப் பார்க்கிறோம் மேலும் இவை 30 டிகிரி சாய்வான கோணத்தில் அமைந்துள்ளன இவ்வாறுதான் நாம் த்தர்டு குவாட்ரண்ட்டில் காட்சிகளை உருவாக்க வேண்டும் ஒருவேளை இதே கோடு செகண்ட் குவாட்ரண்ட்டில் அமைந்திருந்தால் எவ்வாறு காட்சியளிக்கும் மறுபடியும் நாம் என்ன செய்ய வேண்டும் இங்குள்ள வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் கொண்டு இவற்றில் வெர்டிகள் பிளேனிற்கு 15 mm தொலைவிலும் ஹரிசாண்டல் பிளேனிற்கு 10 mm தொலைவில் அமைந்திருந்த புள்ளி இந்த பகுதியின் எங்காவது அமைந்திருக்கும் A புள்ளி ஹரிசாண்டல் பிளேனிற்கு 30 டிகிரி சாய்வாக அமைந்துள்ளது எனவே இந்த புள்ளியிலிருந்து இவ்வாறாக செல்ல வேண்டும் இந்த அமைப்பை A புள்ளி என்றும் B புள்ளி என்றும் வைத்துக்கொள்ளலாம் இனி இவற்றை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து இவற்றின் காட்சிகளை a' மற்றும் b' என்று வைத்துக் கொள்ளலாம் பின்னர் ஹரிசாண்டல் பிளேனில் வழக்கமாக மேற்கொள்வதை போல இதனை ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி திருப்பி அமைத்துக் கொள்வோம் இனி இவைகளை எவ்வாறு வரைபட தாளில் வரைவது என்று பார்க்கலாம் நாம் அதே வரைபடத்தாளில் சற்று தொலைவில் முன்பு வரைந்த காட்சியை த்தர்டு குவாட்ரண்ட் என்று பெயர் கொடுத்து நமது புள்ளியை a' என்பதை 10 mm தொலைவில் குறித்துக் கொள்கிறேன் இந்தப் புள்ளியிலிருந்து ஹரிசாண்டல் திசையில் 30 டிகிரி கோண அளவில் நமது கோடு 40 mm நீளத்தில் இருக்க வேண்டும் இவ்வாறு வரைந்து அதில் b' புள்ளியை குறித்துக் கொள்ளலாம் இவ்வாறுதான் உண்மையான காட்சி அமையும் இவைகளை செய்த பின்னர் செகண்ட் குவாட்ரண்ட் முறையில் இவைகளை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி திருப்பி அமைக்கிறேன் இதனை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யும்பொழுது காட்சி ஆரம்பப் புள்ளியிலிருந்து 15 mm தொலைவில் இருக்க வேண்டும் அதற்காக இந்தத் தொலைவை குறித்துக் கொள்கிறேன் இந்த தொலைவில் நமது உண்மையான வடிவத்தில் இருந்து கோடுகளை நீட்டித்து அவை சந்திக்கும் புள்ளிகளை a மற்றும் b என்று ஹரிசாண்டல் பிளேனில் எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் இதனை திருப்பி அமைக்கலாம் இவ்வாறு தான் நாம் மற்ற குவாட்ரண்ட்டிலும் திருப்பி அமைத்தோம் அவ்வாறு செகண்ட் குவாட்ரண்ட்டிலும் செய்ய வேண்டும் இனி இவற்றை எவ்வாறு போர்த் குவாட்ரண்ட்டில் உருவாக்குவது என்பது பற்றி உங்களால் யூகிக்க முடிகிறதா நம்முடைய b என்ற புள்ளி போர்த் குவாட்ரண்ட்டில் தான் இப்பொழுது அமைந்திருக்கிறது இப்பொழுது நமது ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ எவ்வாறு இருக்கும் நீங்கள் நினைப்பது போல ப்ரெண்ட் வியூ அடிப்புறத்திலும் டாப் வியூ ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து திருப்பி அமைக்கப்பட்டு அடிப்புறத்தில் அமையும்